சில எண்களை வைத்து மூன்று விதமான வளர்ச்சி சுயவிவரங்களை எளிமையாக ஒப்பிடுவோம் வருடத்திற்கு i 5 எனவும் மற்றும் n 5 ஆண்டுகள் எனவும் எடுத்துக்கொள்வோம் மேலும் ஒரு அட்டவணை நெடுவரிசை n எளிய வட்டி மாதிரி இங்கே கூட்டு வட்டி மாதிரி மற்றும் கடைசி நெடுவரிசையில் அதிவேக வளர்ச்சி மாதிரி ஆகியவற்றை உருவாக்குவோம் எளிய வட்டிக்கு Sn S0 1 ni கூட்டு வட்டிக்கு SnS01in மற்றும் அதிவேகத்திற்கு SnS0ei n ஐப் பயன்படுத்துகிறேன் பொதுவான தன்மையை இழக்காமல் நீங்கள் S0 1 ஆக எடுக்கலாம் ஏனென்றால் S0 இங்கே காரணியாகத் தோன்றுகிறது உண்மையில் நீங்கள் வரும் வளர்ச்சி வடிவம் என்ன என்பதைக் காண Sn S0 ஐ பயன்படுத்தி ஒருமை படுத்தலாம் எனவே 5 வருடங்கள் Sn ஐ எடுத்துக்கொள்வோம் நீங்கள் கணக்கிட்டால் அது 1 25 25 என்று நீங்கள் காண்பீர்கள் ஐந்து ஆண்டுகளில் உங்களிடம் 25 அதிகம் 1 276 1 284 எனவே அதிவேக மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய வட்டியை தருகிறது இப்போது 10 ஆண்டுகளில் இது ஒரு நேரியல் முறையில் 1 5 1 628 1 648 என்று செல்வதை நீங்கள் காண்பீர்கள் 15 ஆண்டுகளில் இது 1 75 2 0 2 12 அதிவேக மாதிரி மிக வேகமாகவும் அதிகமாகவும் அதிகரித்து வருகிறது மேலும் 20 ஆண்டுகளில் இது நேரியல் முறையில் 2 2 65 272 ஆக செல்கிறது 25 ஆண்டுகளில் 2 25 3 38 35 ஆக உள்ளது எனவே இது போன்ற வளைவுகளைத் திட்டமிட முடியும் அதிவேகமானது உங்களுக்கு மிகப்பெரிய வட்டி விகிதத்தைக் கொடுக்கும் கூட்டு மாதிரி உங்களுக்கு மத்திம மதிப்பை தருகிறது மற்றும் குறைந்த வட்டி விகிதம் எளிய வட்டி சூத்திரத்தால் கிடைக்கிறது மூன்று விதமான வளர்ச்சி வடிவங்களின் ஒப்பீட்டு எண் புரிதலுடன் உங்களுக்கு ஒரு யோசனையை இது வழங்குகிறது மிகவும் பிரபலமானது பெரும்பாலும் வங்கிகளால் கூட்டு வட்டி சூத்திரம் மற்றும் தனித்துவமான கூட்டு சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது வளர்ச்சி வடிவங்களைப் பற்றிய நமது புரிதலை மேலும் ஒருங்கிணைப்போம் இப்போது இது தற்போதைய நேரம் என்று சொல்லலாம் இது இப்போது மற்றும் நேரக் கோடுடன் செம இடைவெளிகளில் டிக்ஸை வைக்கிறேன் இங்கே இந்த சிவப்பு கோடு எதிர்கால வட்டி வரும் நேரம் எனவே இந்த இடைவெளிகளை இடைவெளி ஒன்று இடைவெளி இரண்டு இடைவெளி n இது n வது இடைவெளியின் முடிவில் இருக்கும் என்று கூறலாம் இரண்டு அம்சங்களைக் கருத்தில் கொள்வோம் ஒன்று பணம் மற்றொன்று பொருளின் மதிப்பு இப்போது தொடக்கத்தில் உள்ள பணத்தின் மதிப்பு அதாவது இந்த S 0 நேர பரிணாம வளர்ச்சியின் தொடக்கமாகும் பொருளின் மதிப்பு C 0 என்று சொல்லலாம் இப்போது n ஆண்டுகளுக்குப் பிறகு பணத்தின் மதிப்பு S0 1i n ஆகவும் பொருளின் மதிப்பு C01f n ஆகவும் மாறியிருக்கும் இந்த f என்பது பணவீக்கம் பணவீக்க விகிதம் ஆகவே பணத்தின் மதிப்பு i ஐ பொறுத்து வளர்ந்துள்ளது இது வட்டி வீதமாகும் மற்றும் பணவீக்க வீதமான f காரணமாக பொருளின் மதிப்பு வளர்ந்துள்ளது உதாரணமாக S0 மற்றும் C0 ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே இன்று இப்போது நீங்கள் இந்த பொருளை S0 பணத்துடன் வாங்க முடிகிறது ஏனெனில் மதிப்பு C0 மற்றும் மதிப்பு S0 ஆகியவை ஒரே மாதிரியானவை வட்டி வீதமும் பணவீக்க வீதமும் ஒரே மாதிரியாக இருந்திருந்தால் S01i n C01f n ஒரே மாதிரியாக இருந்திருக்கும் எனவே எதிர்காலத்திலும் n வது இடைவெளி அல்லது n ஆண்டுகளுக்குப் பிறகும் உங்கள் பணம் அதிகரித்த பணம் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய பொருளின் அதிகரித்த மதிப்பை வாங்கியிருக்கும் இப்போது i மற்றும் f ஆகியவை ஒன்றல்ல என்று வைத்துக்கொள்வோம் வட்டி விகிதம் பணவீக்க விகிதத்தை விட அதிகமாக இருந்தால் பொருளின் மதிப்பு பணத்தின் மதிப்பை விட அதிகரித்திருக்காது எனவே நீங்கள் இந்த பொருளை வாங்க முடியும் இன்னும் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் மறுபுறம் வட்டி விகிதம் பணவீக்க விகிதத்தை விடக் குறைவாக இருந்திருந்தால் n ஆண்டுகளுக்குப் பிறகு பொருளின் மதிப்பு பணத்தின் பணத்தின் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த அதிகரித்த பண மதிப்புடன் கூட நீங்கள் இதை வாங்க முடியாது எனவே இந்த பொருளை n வருடங்களுக்குப் பிறகு வாங்க முடியும் என்று சொல்லலாம் எனவே இதை S01i n C01f n என்று சமன் செய்வோம் எனவே பொருளை வாங்க இதை நாம் சமன் செய்ய வேண்டும் இப்போது S0 என்பதை C01fn 1fn அல்லது 1f1in என்று எழுதலாம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இது ஒரு பொருளின் தற்போதைய மதிப்பு இதன் பொருள் என்னவென்றால் S0 என்பது தற்போதைய மதிப்பு N வருடங்களுக்குப் பிறகு நீங்கள் ஒரு பொருளை வாங்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லலாம் பொருளுக்கு பணவீக்க விகிதம் f மற்றும் பணத்தின் வட்டி விகிதம் i உள்ளது பின்னர் நீங்கள் இன்று S0 தொகையை சேமிக்க வேண்டும் இதனால் n ஆண்டுகளுக்குப் பிறகு C0 செலவு செய்து இந்த குறிப்பிட்ட பொருளினை வாங்க முடியும் எனவே S0 தொகையை இன்று வட்டியுடன் சொல்லுங்கள் இதன் மூலம் பணவீக்கத்தைக் கொண்ட n வது ஆண்டில் நீங்கள் அந்த பொருளை வாங்க முடியும் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பொருளுக்கு இன்று 100 ரூபாய் செலவாகும் இன்று முதல் ஐந்தாண்டுகள் முடிந்து ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒருவர் எவ்வளவு சேமிக்க வேண்டும் அல்லது இன்று ஒதுக்கி வைக்க வேண்டும் நமக்கு 8 வட்டி விகிதம் பணவீக்க விகிதம் 5 ஆகவும் இருந்தால் எனவே நீங்கள் S0C0×1f1in ஐப் பயன்படுத்தினால் 10 510 085 உங்களுக்கு ரூபாய் 86 86 கிடைக்கும் இதன் அர்த்தம் என்னவென்றால் நான் இன்று 86 86 ரூபாயை சேமிக்க வேண்டும் இதன்மூலம் ஐந்து ஆண்டுகளில் 100 ரூபாய் செலவாகும் அந்த தயாரிப்பை வாங்க முடியும் பணவீக்கம் இல்லாதிருந்தால் பணவீக்க விகிதம் 0 எஃப் 0 எனில் அதே பிரச்சினைக்கு நீங்கள் ரூபாய் 68 ஐ மட்டுமே இன்று சேமிக்க வேண்டும் என்பதைக் காண்பீர்கள் இது ஒரு பொருளுக்கு இன்று 100 செலவாகும் இதனால் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்தப் பொருளை ரூபாய் 68 இக்கு வாங்கலாம்